மாணவர்களை வரவேற்கிறேன் எனவே இந்நான்கு மாறுபாடுகள் ஆகிய தொழிலாளர் செலவு LRPB LEB மற்றும் தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு இத்துடன் மீதமுள்ள இரண்டு மாறுபாடுகள் ஆகிய தொழிலாளர் கலவை மாறுபாடு மற்றும் தொழிலாளர் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு இவற்றை கணக்கிட வேண்டும் எனவே நான் முன்னமே சொல்லியது போல தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பது நிலையான நேரத்துடன் அல்லது உண்மையான நேரத்துடன் மாறுபடுகிறதா என்பதை கண்டறிய வேண்டும் எனவே நாம் அறிந்தது போல மொத்த நேரம் தொழிலாளர்கள் உண்மையாக வேலை செய்தது என்றால் அதன் எண்ணிக்கை மொத்தம் 2000 மணி நேரம் கழித்தல் அவர்களது செயலற்ற நேரம் போக மீதம் உள்ள நேரம் 1880 எனவே இந்த விஷயத்தில் நாம் கண்டறிய வேண்டியது நிலையான நேரம் பின்னர் உண்மையான நேரம் ஆனால் நாம் நிலையான நேரத்தை கணக்கு எடுத்தோம் என்றால் அதனுடைய நிலையான நேரம் என்பது 1880 பின்னர் இதை விகிதாச்சார அடிப்படையில் பிரிக்கப்படும்போது திறமையான தொழிலாளர்கள் பகுதி திறமையானவர்கள் மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் ஆகிய மூன்று பிரிவு இருக்கும் கணக்கிடும்போது மொத்தம் 2000 மணி நேரம் கழித்தல் 120 மணி நேரம் என்று கணக்கிடும்போது நமக்கு கிடைப்பது மிச்சம் இருக்கும் 1880 மணி நேரம் எனவே தொழிலாளர் கலவை மாறுபாட்டை கணக்கிடும்போது தொழிலாளர் கலவை மாறுபாடு அல்லது குழு அமைப்பு மாறுபாடு எப்படி கணக்கிட போகிறோம் என்றால் இந்த மூன்று பிரிவினர்கள் ஆகிய தொழிலாளர்களில் முதல் பிரிவு தொழிலாளர்கள் என்றால் திறமையான தொழிலாளர்கள் இந்த திறமையான தொழிலாளர்கள் தொழிலாளர் கலவை மாறுபாட்டில் எவ்வளவு விகிதம் என்பதை கணக்கிட வேண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மொத்தம் திறமையான தொழிலாளர்கள் என்பது 244 மேலும் பகுதி திறமை உள்ள தொழிலாளர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாத தொழிலாளர்கள் இவர்களுடன் சேர்த்து மொத்தம் 1880 மணிநேரம் அதாவது 2000 கழித்தல் 120 எனவே இதை 1880 என்ற என்னுடன் வகுக்கும்போது விகிதாச்சாரம் என்பது 2 2 4 4 இதில் இப்போது நிலையான நேரம் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும் இதுதான் தேர்ச்சிபெற்ற தொழிலாளர் பிரிவினருக்கு உண்டான உண்மையான நேரம் எனவே இதில் வேறு வித்தியாசங்கள் உள்ளதா எனவே இதை அந்தந்த பிரிவிற்கும் கணக்கிட்டு அப்போது நமக்கு மொத்த நேரம் கிடைக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் இங்கேயே சூத்திரம் மொத்த உண்மையான நேரம் வகுத்தல் நிலையான நேரம் இங்கே மொத்த உண்மையான நேரம் என்பது 1880 அதில் நிலையான நேரம் மற்றும் உண்மையான நேரம் என்பதில் எந்த வித்தியாசமும் இல்லை எனவே நாம் இரண்டாவது சூத்திரத்தின் படி நிலையான நேரத்தை திருத்தி அமைத்துக்கொள்ள வேண்டும் எனவே திறமை உள்ள தொழிலாளர்கள் பிரிவினரில் மொத்தம் எத்தனை நேரம் 1880 நாம் இதை அந்த விகிதாச்சாரத்தில் அடிப்படையில் பிரிக்க வேண்டும் என்றால் 2 வகுத்தல் 10 என்பது நிலையான திறமை தொழிலாளர்கள் என்று கணக்கிட்டால் நமக்கு கிடைக்கும் விடை எவ்வளவு என்றால் 376 மணி நேரம் 376 மணி நேரம் என்பது உண்மையான நேரம் மீண்டும் 2 தொழிலாளர்கள் வேலை செய்யும்போது கிடைப்பது என்றால் ஒரு தொழிலாளருக்கு எவ்வளவு வரும் இது மொத்தம் 1880 என்றால் இப்போது மொத்த தொழிலாளர் எண்ணிக்கை என்பது 10 எனவே 1880 வகுத்தல் 10 என்பதை கண்டறியும்போது நமக்கு கிடைப்பது எவ்வளவு என்றால் 188 மணி நேரம் இப்போது நாம் எத்தனை உண்மையான தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறோம் என்றால் அது 2 எனவே இதனை இரண்டால் பெருகிட நமக்கு கிடைக்கும் விடை 376 என்பது எனவே இந்த மாறுபாட்டை கணக்கிடும்போது நமக்கு தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பது என்ன அளவில் கிடைக்கிறது அந்த அளவில் நிலையான விலை எவ்வளவு ரூபாய் 20 எனவே இந்த மாறுபாடு என்பது இந்த விஷயத்தில் அடிப்படையில் ஏதும் இல்லை எனவே நான் இந்த சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன் இரண்டாவது சூத்திரம் என்ன இரண்டாவது சூத்திரம் நிலையான நேரம் கழித்தல் மொத்த நிலையான நேரம் கழித்தல் மொத்த உண்மையான நேரம் எனவே நீங்கள் இவ்வாறாக திருத்தி எழுதிக் கொள்ளலாம் இந்த வழியில் இந்த சூத்திரம் என்பது நிலையான கலவை நிலையான கலவைக்கு உண்டான உண்மையான நேரம் மற்றும் உண்மையான நேரம் வேலை செய்தது நிலையான கலவையில் உண்மையான நேரம் வேலை செய்தது கழித்தல் உண்மையான நேரம் இதனை நிலையான நேரம் ஒரு மணி நேரத்திற்கு என்பதைக் கொண்டு பெருகிட வேண்டும் எனவே நிலையான செலவு என்பது நிலையான கலவையின் படி நாம் கணக்கிடும்போது நிலையான கலவையில் செய்த உண்மையான நேரம் எனவே அது நிலையான கலவைக்கு உண்டான உண்மையான நேரம் வேலை செய்தது என்பதை நிலையான விலை ஒரு மணி நேரத்திற்கு என்பதைக் கொண்டு பெருக்கினால் கிடைப்பது நிலையான செலவு நிலையான கலவைக்கு கழித்தல் நிலையான செலவு உண்மையான கலவைக்கு எனவே இந்த சூத்திரத்தை நான் உபயோகப்படுத்தும் போது நிலையான கலவை உண்மையான நேரத்திற்கு வேலை செய்தது உண்மையான நேரம் வேலை செய்தது என்றால் நாம் குறித்து வைத்த 1880 மற்றும் நிலையான கலவை என்பது 2 வகுத்தல் 10 என்ற விகிதாச்சாரப்படி வருவது 244 எனவே இதன் மூலம் கிடைப்பது 376 கழித்தல் 376 என்பது உண்மையான அளவு 2 உண்மையான தொழிலாளர்களுக்கு உண்டானது ஆனால் ஒரு தொழிலாளர் என்று கணக்கெடுக்கும் போது அதன் எண் 188 மணி நேரம் இதன் மொத்த மணி நேரம் நாம் தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்களை உபயோகப்படுத்தும் போது நாம் கணக்கிட வேண்டியது 376 பெருக்கல் ரூபாய் 20 எனவே இதன் அர்த்தம் இந்த மாறுபாடு என்பது 376 கழித்தல் 376 பெருக்கல் 20 என்றால் கிடைக்கும் விடை ஒன்றுமில்லை என்பது தேர்ச்சிபெற்ற தொழிலாளர் பிரிவினருக்கு கிடைக்கிறது இப்போது பகுதி தேர்ச்சி பெற்ற பிரிவினர் உண்டான கணக்கீட்டில் உள்ள மொத்த தொழிலாளர்கள் எவ்வளவு என்பதைக் கொண்டு நிலையான கலவை உண்மையான நேரம் வேலை செய்தது எவ்வளவு எனவே 1880 பெருக்கல் 4 வகுத்தல் 10 இது எவ்வளவு வருகிறது என்றால் மொத்தம் 752 இதனுடைய உண்மையான வேலையாட்கள் எவ்வளவு என்று பார்த்தால் உண்மையான தொழிலாளர்கள் மொத்தம் 3 என்றால் பகுதி தேர்ச்சிபெற்ற உண்மையான தொழிலாளர்கள் நாம் வேலைக்கு அமர்த்தியது என்பது 3 ஒரு தொழிலாளர்கள் எவ்வளவு நேரம் பணியமர்த்தப்பட்டார் என்றால் 188 அதனை 3 என்று பெருக்கினால் கிடைக்கும் விடை என்பது 564 இதனை ரூபாய் 12 கொண்டு பெருக்கினால் அதனுடைய நிலையான விலை என்பது ரூபாய் 10 உண்மையான விலை 14 ஆனால் இங்கே நமக்கு நிலையான விலையாக கொடுக்கப்பட்டது 10 எனவே இந்தப் பகுதியில் மாறுபாடு என்பது எவ்வளவு வருகிறது 752 கழித்தல் 564 பெருக்கல் 12 இதன் மாறுபாடு என்பது ரூபாய் 2256 ஆனால் இது நமக்கு சாதகமான மாறுபாடாக கிடைத்திருக்கிறது ஏனென்றால் கொடுக்கப்பட்ட நேரம் என்பது அதிகம் ஆனால் உண்மையான நேரம் நாம் குறைவாகவே உபயோகப்படுத்தி இருக்கிறோம் எனவே பகுதி தொழிலாளர் தேர்ச்சிபெற்ற பிரிவிற்கு பின்னர் நாம் கணக்கிட வேண்டியது தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் பிரிவில் மீண்டும் நிலையான கலவை என்பதை உண்மையான நேரத்துடன் கணக்கிடும்போது நான்கை பத்தால் வகுக்க வேண்டும் இது இப்போது எவ்வளவு வருகிறது இது மீண்டும் அதே 752 கழித்தல் பின்னர் நமக்கு உள்ள உண்மையான நேரம் எவ்வளவு கணக்கிட வேண்டும் என்றால் மொத்தம் 5 தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளருக்கு 188 அதனை ஐந்தால் பெருக்கிட எவ்வளவு அது 940 எனவே இந்த 972 கழித்தல் 940 இவற்றுடன் பெருகிட வேண்டும் அது எவ்வளவு ரூபாய் 8 இந்த நிலையான விலையை பெருக்கும்போது எவ்வளவு வரும் 1504 இந்த 1504 என்பது எதிர்மறை 1504 என்பது எதிர்மறை இப்போது மொத்த தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பதை கணக்கிட வேண்டும் 3 பிரிவினரும் எவ்வளவு வருகிறது இதில் முதல் பிரிவு 0 அடுத்தது இரண்டாவது இப்போது மூன்றாவது ஒன்று சாதகமாகவும் மற்றொன்று பாதகமாகவும் வருகிறது இதனுடைய நிகர எடை என்பது 752 ரூபாய் 752 என்பது சாதகமான மாறுபாடு ஏனென்றால் பகுதி திறமையான தொழிலாளர்கள் சாதகமான மாறுபாடும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் சாதகமற்ற மாறுபாடும் இருந்ததை கணக்கிடும்போது முடிவாக அதன் மாறுபாடு என்பது 752 என்னும் சாதக நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போது நாம் கடைசி மாறுபாடான தொழிலாளர் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு என்கிற LYV என்பதை கணக்கிடும் சூத்திரம் என்ன என்றால் உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான விளைச்சல் இப்போது நிலையான தொழிலாளர் விலை ஒரு யூனிட்டுக்கு கணக்கிட வேண்டும் அதனுடைய சூத்திரம் என்பது நிலையான தொழிலாளர் விலை ஒரு யூனிட் என்பதை உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான விளைச்சல் எனவே இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கும் நிலையான யூனிட் தொழிலாளர் செலவு என்பதை ஏற்கனவே கணக்கிட்டு வைத்திருக்கிறோம் நிலையான தொழிலாளர் செலவு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு என்ற கேள்விக்கு எனது விடை ரூபாய் 30 சரி இப்போது உண்மையான விளைச்சல் இங்கே எவ்வளவு என்று பார்க்கும்போது நமக்கு உண்மையான விளைச்சல் ஏற்கனவே தரப்பட்டுள்ளது எவ்வளவு என்றால் 810 மேலும் நிலையான விளைச்சல் எவ்வளவு நிலையான விளைச்சல் எதிர்பார்த்தது எவ்வளவு ஏனென்றால் நாம் வேலை செய்தது எவ்வளவு அதுவே நாம் மொத்த எண்ணிக்கையில் குழு நேரம் எவ்வளவு 188 குழு நேரம் இந்த குழு நேரம் 188 என்பதை மொத்த நேரத்தின் எண்ணிக்கையால் பெருகிட நாம் கணக்கிட வேண்டியது குழுவிற்கு 188 எப்படி வந்தது என்றால் 200 கழித்தல் 12 என்பது 188 இதற்கு ஒரு மணி நேரத்தில் வெளியீடு எவ்வளவு என்றால் 4 யூனிட் 4 யூனிட் என்பது மொத்தம் எவ்வளவு வருகிறது ரூபாய் 30 பெருக்கல் 810 கழித்தல் 188 பெருக்கல் 4 என்பது 752 இது 752 யூனிட்டுகள் சரி இதை நாம் கணக்கிடும்போது எத்தனை ரூபாய் கடைசியில் மாறுபாடு இருக்கிறது வருகிறது என்று பார்க்க வேண்டும் இது மொத்தம் 1740 என்கிற சாதகமான 1740 என்பது சாதகமான மாறுபாடு என்றால் என்ன அர்த்தம் மொத்த நிலையான தொழிலாளர் செலவு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு நிலையான தொழிலாளர் செலவு என்பது மொத்த தொழிலாளர் செலவு என்பது 120 பின்னர் நாம் சொன்ன மாதிரி மொத்த வெளியீடு ஒரு மணி நேரத்திற்கு நான்கு யூனிட்டுகள் எனவே நிலையான தொழிலாளர் செலவு ஒரு யூனிட் என்பதற்கு 30 என்று வருகிறது இதுதான் நமது முதல் கேள்வியின் விடை இதை நாம் சரி செய்யும் போது இதனை அடைப்புக்குறிக்குள் வரவேண்டியது உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான விளைச்சல் உண்மையான விளைச்சல் எவ்வளவு 810 யூனிட்டுகள் என்பது நமக்குத் தரப்பட்டிருக்கிறது மேலும் நிலையான நேரம் என்பது 188 மணி நேரம் மொத்த தொழிலாளர் எண்ணிக்கை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு குழு தரும் வெளியீடு நான்கு யூனிட்டுகள் எனவே 188 மணி நேரம் 4 யூனிட் வீதம் அந்த குழு உற்பத்தி செய்வது 752 எனவே இப்போது தொழிலாளர் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு எவ்வளவு என்று நாம் கணக்கிட்டு வைத்திருப்பது 1740 சாதகமானது இப்போது இதனை நாம் சரி பார்க்க வேண்டும் மூன்று பிரிவினரும் இணையான தொழிலாளர் திறன் மாறுபாடுடன் வேலை செய்தனரா அல்லது சூத்திர மான LITV கூட்டல் LMV கூட்டல் LYV சரி எனவே தொழிலாளர் திறன் மாறுபாடு என்பது எவ்வளவு தொழிலாளர் திறன் மாறுபாடு என்பதை கணக்கிடும்போது அது 1100 சாதகமாக 1100 சாதகமாக வந்தது இதில் தொழிலாளர் செயலற்ற நேரம் மாறுபாடு எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் இது நமக்கு கிடைப்பது 13 இப்போது நாம் மீண்டும் சென்று சரி பார்க்கும் போது தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு என்பது 1392 என்பது எதிர்மறை இத்துடன் தொழிலாளர் கலவை மாறுபாடு எவ்வளவு என்றால் 752 சாதகமானது இதை கூட்டும்போது மீண்டும் ஒரு சாதகமான 1740 சேர்க்க வேண்டும் இப்போது இதன் மொத்த சாதகமான எண்களை கூட்டும்போது மொத்தம் எவ்வளவு வருகிறது என்றால் அது 2492 இதில் மொத்தம் 2492 கழித்தல் 1392 எனவே இது கடைசியில் எவ்வளவு வருகிறது என்றால் 1100 சாதகமானது இங்கே வரும் 1100 சாதகம் இரண்டு மாறுபாடுகளும் சேர்த்து வருகிறது எனவே இந்த சாதகமான மாறுபாடுகளை நாம் சாதகமானது தானா என்பதை சரி செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே இதன் அர்த்தம் நாம் எல்லா மாறுபாடுகளையும் ஒட்டுமொத்த விஷயத்தில் நாம் குறிப்பிடும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் முதலில் நாம் கண்டறிய வேண்டியது நிலையான தொழிலாளர் செலவு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு என்றால் ரூபாய் 30 அதை முதலில் கண்டு பிடித்தவுடன் நாம் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பதை நிலையான அளவுகளுடன் அளவீடு செய்து அவற்றை சரி செய்தவுடன் நிலையான அளவுகளை திருத்தி அமைத்து நாம் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பதை பாதகமானது என்று கண்டறிந்து அது 2100 என்று மேலும் குறிப்பிட்டோம் எனவே நாம் கண்டுபிடித்த தொழிலாளர் விலை என்பது தொழிலாளர் செலவு மாறுபாட்டுக்கு பாதகமாக வந்ததற்கான முக்கிய காரணம் என அறிந்தோம் ஆனால் தொழிலாளர்கள் திறன் என்பது அப்போதும் நேர்மறையாக வை இருந்தது அதை மேலும் ஆராய்ந்தபோது நாம் கண்டறிந்தது என்ன என்றால் தொழிலாளர்கள் செயலற்ற நேரம் என்கிற 12 மணி நேரம் மொத்த குழுவிற்கு என்றால் மொத்தம் 10 தொழிலாளர்களுக்கு 120 மணி நேரம் என்கிற மொத்த 2000 மணி நேரத்துடன் வருகிறது எனவே தொழிலாளர்கள் உண்மையில் வேலை செய்த நேரம் 1880 மணிநேரம் மேலும் இதனை தொழிலாளர் கலவை மாறுபாடு மற்றும் தொழிலாளர் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு இவற்றுடன் கணக்கிடும்போது மொத்த மாறுபாடு என்பது 1100 சாதகமானது 1100 சாதகம் என்றால் எல்லாம் சேர்ந்து வழங்கியது இருந்து தொழிலாளர் செயலற்ற நேரத்தை களித்திட வேண்டும் இல்லையென்றால் அது அதீதமான கட்டுக்கு அடங்காத திறனை வெளிப்படுத்துகிறது தொழிலாளர்கள் திறன் என்பது செயலற்ற நேரத்தில் கணக்கில் கொள்வது அல்ல ஏனென்றால் கருவிகள் பழுது நேரத்திற்கு தொழிலாளர்கள் பொறுப்பல்ல கலவை மாறுபாடு பற்றிப் பேசும்போது இரண்டாவது சூத்திரத்தை வைத்து சரி பார்க்க வேண்டும் இரண்டாவது சூத்திரம் என்பது கலவை மாறுபாடு அதனுடைய மொத்தத்தை சரிபார்த்து அதனுடைய மொத்த நிலையான நேரம் எவ்வளவு என்றால் அந்த 3 பிரிவுகளுக்கு 376 கூட்டல் 752 கூட்டல் 752 மொத்தம் 1880 இப்போது உண்மையான அளவு எவ்வளவு உண்மையான அளவு என்பது நாம் மற்றொரு விஷயத்தில் எடுத்துக்கொண்டது 1880 எனவே 1880 என்பது 1880 இதற்கு சமம் இதனை நிலையான அளவுடன் உள்ள விகிதாச்சாரம் என்கிற 2 4 4 எனவே நாம் இதிலிருந்து கண்டு கொள்ளவேண்டியது இரண்டு நேரங்களும் மொத்தமாக தருவது 1880 என்கிற நிலையான நேரம் மற்றும் உண்மையான நேரம் இரண்டும் சமமே எனவே இரண்டாவது சூத்திரத்தை கணக்கிட்டாலும் உண்மையான நேரமும் நிலையான நேரமும் எந்த வித்தியாசமும் இல்லை எனவே நாம் கணக்கிட்டு வைத்த தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பது மேலும் சாதகமாக வந்தது என்றும் தொழிலாளர் திறன் மாறுபாடு மன்னிக்கவும் தொழிலாளர் விளைச்சல் மாறுபாடு என்பதை கணக்கிடும்போது விளைச்சல் மாறுபாடு என்பது உண்மையான விளைச்சல் நமக்குக் கிடைத்திருப்பது சற்று அதிகமாக 810 யூனிட்டுகள் மேலும் இதனுடைய நிலையான எண்ணிக்கையை மொத்த வேலை நேரத்துடன் கணக்கிடும்போது தொழிலாளர்கள் வேலை செய்தது 188 மணி நேரம் மற்றும் தாங்கக்கூடிய வெளியீடு என்பது நான்கு யூனிட்டுகள் எனவே இதன் அர்த்தம் நிலையான எதிர்பார்த்த உற்பத்தி 752 யூனிட்டுகள் ஆனால் நமக்கு கிடைத்த உண்மையான வெளியீடு என்பது 810 யூனிட்டுகள் ஆக உயர்ந்துள்ளது எனவே இது எல்லாம் எவ்வாறு சாத்தியப்பட்டது என்றால் அதற்கு முக்கியமாக பாராட்டப்படவேண்டிய விஷயம் என்றால் தொழிலாளர் திறன் என்பது ஆனால் இதில் எதிர்மறையாக வரும் பகுதி என்றால் அதற்கு காரணம் தொழிலாளர்கள் விலை தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்களின் விலை கட்டுக்குள் உள்ளது ஆனால் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் மற்றும் பகுதி திறன் பெற்ற தொழிலாளர்கள் விலை நான் கொடுத்தது சற்று அதிகம் இது சில சமயங்களில் நமது கட்டுப்பாட்டை மீறி அமைந்தது ஏனென்றால் தொழிலாளர்களை நிறுவனத்தின் வெளியில் இருந்து வேலைக்கு அமர்த்தி உள்ளோம் எனவே தொழிலாளர் விலை மாறுதல் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமாக உள்ளது தொழிலாளர் சந்தையில் உள்ள போக்கை பொருத்தது எனவே இதை யாராலும் சரி செய்ய முடியாது ஆனால் நாம் தொழிற்சாலையை நடத்தியாக வேண்டும் உற்பத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் சற்று அதிகமாக விலை கொடுக்க வேண்டி உள்ளது ஒட்டுமொத்தமாக பார்த்தோமென்றால் தொழிலாளர் விலை மாறுபாடு என்பது 2100 இது சிறிது கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது இதை மேலும் ஆராய்ந்து பார்க்கும்போது இது போன்ற சந்தர்ப்பங்களில் நான் நினைப்பது இதுபோன்ற அனுமதிக்கக் கூடிய மாறுபாடுகள் வரம்புக்குள் இருக்கிறது இதை மேலும் ஆராய்ச்சி செய்தால் அந்த காரணம் நமது கட்டுக்குள் இல்லை தொழிலாளர் செயலற்ற நேரம் என்பது கருவிகளின் பழுதால் ஏற்பட்டது கருவிகளுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டதால் இதனுடைய இரண்டாவது காரணமாக எதிர்மறை மாறுபாடு என்கிற 2100 என்ற தொழிலாளர் செலவு மாறுபாடு எதிர்மறையாக 2100 என்கிற தொழிலாளர் விலை எனவே தொழிலாளர் விலை என்பது நமது கட்டுக்குள் இல்லை எனவே இங்கே நிர்வாகம் கடைசியில் முடிவுசெய்து ஒரு நிலையான அளவையோ அல்லது நிலையான தொழிலாளர் செலவையும் வைத்துக்கொண்டு அதனுடைய மொத்த வெளியீடு என்பதை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு இருப்பதற்கு 2 காரணங்களும் கட்டுக்குள் இல்லாததற்கு உள்ள காரணங்களும் அதாவது பழுது மற்றும் தொழிலாளர் விலை ஆகிய இரண்டும் கட்டுக்குள் இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும் எனவே கடைசியாக மீண்டும் இந்த விவாதத்தில் தொழிலாளர் மாறுபாடு என்பதை மீண்டும் மறுஉற்பத்தி செய்தோம் என்றால் எந்தவகையான மாறுபாடுகள் கட்டுக்கு அடங்காத காரணங்களால் ஏற்பட்டது என்றால் அதற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது ஆனால் மாறுபாடுகள் என்பது கட்டுக்குள் இருக்கவேண்டிய காரணங்களால் ஏற்பட்டால் அந்த காரணங்களை நாம் கட்டுக்குள் வைக்க வில்லை என்றால் அது அதிகப்படியான செலவினங்களை ஏற்படுத்தும் அல்லது மொத்த தொழிலாளர் செலவை உயர்த்தி விடும் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு உண்டான காரணங்களை ஆராய்ந்து அந்த காரணங்கள் நீக்கப்பட வழிகளை ஆராய வேண்டும் அதன்மூலம் கடைசியில் நிலையானது மற்றும் உண்மையான தொழிலாளர் செலவு என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து சரிசமமாக வருவதற்கு முயற்சி செய்வதன் மூலம் கடைசியில் மொத்த உற்பத்தி செலவினை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் எனவே இதுவரை நீங்கள் பார்த்தது பொருள் மாறுபாடு என்பதை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் தொழிலாளர் மாறுபாடு என்பதை எவ்வாறு கணக்கிடுவது என்றும் அறிந்தோம் இதில் 2 உட்பொருட்கள் என்னவென்றால் மொத்த உற்பத்தி செலவில் 80 முதல் 85 சதவிகிதம் உற்பத்தி செலவினை ஏற்படுத்துகின்றன எனவே இந்த இரண்டு பாகங்களையும் மேலும் மூன்றாவது பாகத்தையும் அதாவது மற்ற செலவினங்களையும் நாம் புறக்கணித்தால் கூட இந்த இரண்டு மாறுபாடுகளை ஏற்படக்கூடிய வித்தியாசத்தை 85 இவை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் உதாரணத்திற்கு பத்து ரூபாய் மொத்த விலை கொண்ட ஒரு பொருளுக்கு அதாவது ஒரு பேனாவின் விலை ரூபாய் 100 என்றால் இந்த நூறு ரூபாயில் 85 2 காரணிகளான பொருள் மற்றும் தொழிலாளர் செலவினங்கள் தான் ஏற்படுத்துகின்றன எனவே பேனா உற்பத்தி செலவினை குறைக்க வேண்டும் என்றால் மற்றும் வேறு காரணங்களால் உங்களது லாபத்தை அதிகரிக்க வேண்டுமென்றால் கடும் போட்டிகள் நிறைந்த சந்தையில் அதனுடைய விலையை சற்று குறைக்க வேண்டுமென்றால் உதாரணமாக விலை நூறில் இருந்து 98 அல்லது 96 என்பதாக உள்ள அளவுகளில் குறைக்க வேண்டும் என்றால் நாம் உற்பத்தி செலவினை கட்டுக்குள் கொண்டுவந்து ஆக வேண்டும் நமது முதல் நோக்கம் பொருளின் மேலும் மற்றும் தொழிலாளர் பகுதியின் மேலும்கவனம் செலுத்தி விடவேண்டும் ஏனென்றால் நமக்குத் தெரியும் மொத்த செலவில் பொருள் மற்றும் தொழிலாளர்கள் செலவு என்பது 85 ரூபாய் ஆக உள்ளதால் அதில் 10 குறைத்தால் கூட நமக்கு எளிமையாக எட்டமுடியாத இலக்கை கூட 10 சதவீத குறைப்பின் மூலம் எட்ட முடியும் நீங்கள் தொழிலாளர்கள் என்பதை பார்க்கும்போது சந்தையில் குறைந்த விலைக்கு கிடைக்கும் தொழிலாளர்களை கொண்டுவந்து நீண்டகால அடிப்படையில் அவர்களுக்கு சற்று குறைந்த விலையில் சம்பளம் கொடுத்து மேலும் சாத்தியப்படும் என்றால் பொருள் வாங்கும் இடத்திலிருந்து குறைந்த விலையில் தரமான பொருட்களை நம்மால் வாங்க முடியும் என்றால் அது பொருள் மற்றும் தொழிலாளர்கள் செலவினங்களை குறைப்பதுடன் குறிப்பிட்ட அளவில் 10 சதம் வரை மொத்த உற்பத்தி செலவினை குறைத்தால் அது எவ்வளவு குறையும் என்றால் ரூபாய் 8 பைசா 50 இதன் அர்த்தம் என்ன என்றால் இப்போது இந்த பேனாவின் விலை 100 ரூபாயில் இருந்து குறைந்து 91 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது இதன் அர்த்தம் சற்று பெரிய அளவில் செலவில் செலவு குறைந்துள்ளது எனவே உண்மையான விலையில் 100 ரூபாய் என்று நாம் விற்கும் பேனா அல்லது 105 ரூபாய் ஏனென்றால் நமக்கு 100 ரூபாய் என்கிற அடக்கவிலை 10 சதவிகிதம் குறைந்து நமது விலை என்பது 91 5 ரூபாய் என்று ஆகிவிட்டது இதன் அர்த்தம் எந்தவித அழுத்தமும் சந்தையில் இல்லாமலே நமது நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்கிறது நிறுவன லாபம் என்பது எட்டு ரூபாய் 50 பைசா உயர்கிறது ஏனென்றால் உற்பத்தி செலவு குறைந்துள்ளது விற்கும் விலை முன்புபோலவே 105 என்ற சந்தை விலைக்கு கொடுத்தோம் என்றால் அதாவது பழைய விலையில் இருந்து ஐந்து ரூபாய் லாபம் வைத்து பொருளை விற்கும்போது தற்போது பொருள் மற்றும் தொழிலாளர் விலை ரூபாய் 8 50 ஒரு யூனிட்டுக்கு குறைந்திருப்பதால் நமது லாபம் தற்போது மிக மிக அதிகமாக உள்ளது மேலும் இது எவ்வாறு சாத்தியப்பட்டது அல்லது சாத்தியப்படக் கூடியது என்றால் அதன் பொருள் செலவும் தொழிலாளர் செலவும்கட்டுக்குள் வைக்கப்பட்டது இங்கே பொருள் செலவு மற்றும் தொழிலாளர் செலவு குறைப்பது என்பது ஒரு வகை உத்தி என்றால் நாம் நிலையான செலவினங்கள் ஏற்படுவதற்கு எல்லா வகையிலும் முன்னேற்பாடுகள் செய்து அவற்றை எல்லா தரப்பு ஆட்களுடன் அதாவது உற்பத்தி கொள்முதல் பொருள் உபயோகம் செய்கின்ற துறை செயல்முறை துறை ஆகிய ஒரு இடமும் கவனமாக சொல்லி நிலையான பொருள் செலவு எவ்வளவு என்பதை தெரிவித்துவிட வேண்டும் அதுபோலவே தொழிலாளர் விஷயத்திலும் திறன் அடிப்படையில் தொழிலாளர் நிலை என்பதில் அதனுடைய கடைசி உண்மை விலை என்பதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவந்து அல்லது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு அதாவது ஏற்கனவே தீர்மானித்தது போல் ஒரு நிலையான உத்தியில் கொண்டு வந்தால் அது நடைமுறை மேலாண்மையில் தீர்மானத்தை உருவாக்குவதற்கும் விலை மற்றும் உற்பத்தி செலவுகளை கட்டுக்குள் வைக்கவும் உதவும் இப்போது மூன்றாவது மாறுபாடு என்பது மேல் நிலை மாறுபாடு மூன்றாவது பங்களிப்பு உற்பத்தி செலவில் நேரடியான உற்பத்தி செலவு என்று நான் இங்கே பேசுவது மறைமுகமான செலவு அல்ல நேர்முகமான செலவு என்று குறிப்பிடப்படும் பொருள் தொழிலாளர் மற்றும் மேல்நிலை செலவுகள் மற்ற மேல்நிலை செலவுகள் என்று நாம் இங்கே குறிப்பிட்டு விவாதம் செய்வது என்ன என்றால் மேல் நிலை மாறுபாடு என்பதற்கு உள்ள மொத்த விபரம் முதலில் நமக்கு பரந்த அறிவு மேல்நிலை செலவினங்கள் குறித்து இருக்க வேண்டும் இந்த மேல்நிலை மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது மேல்நிலை மாறுபாடுகள் என்பதில் நிறைய வழிமுறைகள் உள்ளன முதலில் மேல்நிலை மாறுபாட்டை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று நிலையான மேல்நிலை மற்றும் 2 மாறுபட்ட மேல்நிலை நிலையான மேல்நிலை மற்றும் மாறுபட்ட மேல்நிலை நிலையான மேல்நிலை செலவு என்பது ஒரு மில்லியன் யூனிட் ஒரு லட்சம் யூனிட்டுகள் என்றாலும் ஒருயூனிட் என்றாலும் பத்து யூனிட் என்றாலும் அது மாறாது ஒருவகையில் மேல் நிலை செலவு என்பதை மைய செலவு என்றும் சொல்லலாம் நீங்கள் உற்பத்தி துவங்க ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கவில்லை என்றாலும் நிலையான மேல்நிலை செலவுகளை நாம் செய்து தீரவேண்டும் மாறுபட்ட மேல்நிலை செலவினங்கள் உற்பத்தியின் அடிப்படையில் ஏற்படும் நீங்கள் ஒரு லட்சம் யூனிட்டுகளை உற்பத்தி செய்யும் போது ஏற்படும் செலவுகளும் ஒரு யூனிட் உற்பத்தி செய்யும்போது ஏற்படும் மேல்நிலை செல்லவும் விகிதாச்சார அடிப்படையில் ஏற்படும் பத்தாயிரம் யூனிட்டுகள் உற்பத்தி செய்யும் போது அதற்குரிய மேல்நிலை செலவுகள் ஏற்படும் முதலில் மேல்நிலை மாறுபாடுகள் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம் நிலையான மற்றும் வேறுபாட்டுடன் கூடிய மேல்நிலை செலவுகளை நான் விளக்கமாக கூறுகிறேன் நிலையான மேல்நிலை செலவு என்பது என்ன உதாரணத்திற்கு நிரந்தர அடிப்படையில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அல்லது இயந்திரங்களின் தேய்மான செலவுகள் என்பது நிரந்தர செலவுகள் ஆகும் நீங்கள் அந்த இயந்திரத்தை இயக்கினாலும் இயக்காமல் போனாலும் தேய்மான செலவுகள் என்பது தவிர்க்க முடியாதது பின்னர் வருவது மாறுபட்ட மேனிலை செலவுகள் உதாரணமாக மின்சார செலவுகள் என்பது மாறுபடக்கூடியது ஏனென்றால் நாம் உற்பத்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய மின்சார செலவு நாம் உற்பத்தி செய்யாமல் இருக்கும்போது ஏற்படுவது கிடையாது எனவே இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிலையான மற்றும் மாறுபடும் மேல்நிலை செலவுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மாறுபட்ட மேல்நிலை செலவுகள் பற்றிய முக்கியமான கேள்விக்கு நீங்கள் விடை சொல்ல வேண்டும் அல்லது நானே உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் அந்த மேல்நிலை மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்று தெரிந்துகொள்ளலாம் எப்போதும் அது பொருள் சார்ந்த அல்லது தொழிலாளர்கள் சார்ந்த நிலையில் கணக்கிடப்பட வேண்டும் இதை தனித்து கணக்கிட முடியாது பொருள் மற்றும் தொழிலாளர் செலவினங்களை தனித்து கணக்கிட்டது போல் அல்லாமல் இதனை மொத்த உற்பத்தி யூனிட் அடிப்படையில் அல்லது பொருள் அல்லது தொழிலாளர் விகிதாச்சார அடிப்படையில் தான் கணக்கிடப்பட வேண்டும் இதை இவ்வாறாக கூறலாம் அதாவது பொருள் செலவு ஒரு யூனிட்டுக்கு ஒரு பேனாவிற்கு என்பதை ரூபாய் 55 அல்லது 50 என்று கொள்ளலாம் தொழிலாளர் செலவு என்பது ஒரு யூனிட்டுக்கு 25 ரூபாய் அல்லது 20 ரூபாய் அதனுடைய மேல்நிலை செலவு என்பது மொத்தமாக 10 பொருள் செலவிலும் அல்லது 10 தொழிலாளர் செலவிலும் ஏற்படலாம் அது எவ்வாறு ஆகவும் இருக்கலாம் நாம் இந்த இடத்தில் தீர்மானிக்க வேண்டியது சிறந்த பொது வகுக்கும் பொருளாக மேல்நிலை செலவுகள் உள்ளது இதை நேரடியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் மேல் நிலை மாறுபாடு என்பது நிலையான மேல் நிலை மாறுபாடு அல்லது மாறுபட்ட மேல்நிலை மாறுபாடு என்று பிரித்து அறிய வேண்டும் முதலில் நாம் மேல்நிலை செலவில் ஒரு யூனிட் தயார் செய்வதற்கு 10 பொருள் செலவில் ஏற்பட்டதா அல்லது 10 தொழிலாளர் செலவில் ஏற்பட்டதா என்பதை கணக்கிட வேண்டும் எனவே இதை கணக்கிடும்போது பொருளின் அடிப்படையிலோ அல்லது தொழிலாளர் அடிப்படையிலோ விகிதாச்சார முறைப்படி கணக்கிட வேண்டும் இதன்படி இது பொருளின் அடிப்படையில் அல்லது தொழிலாளர் அடிப்படையில் சூத்திரத்தை வாயிலாக கணக்கிடலாம் ஏனென்றால் இரண்டு சூத்திரங்களும் நம்மிடத்தில் உள்ளன எனவே பொருளின் அடிப்படையில் சூத்திரத்தை பயன்படுத்துவதா அல்லது தொழிலாளர் அடிப்படையில் உள்ள சூத்திரத்தை பயன்படுத்துவதா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் வேறு பல மேல்நிலை மாறுபாடுகளை நாம் கணக்கிட வேண்டியுள்ளது எனவே முதலில் மொத்த மேல்நிலை மாறுபாடு எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் அவற்றை 2 பிரிவுகளாக பிரித்து நிலையான மேல்நிலை செலவு மாறுபாடு மற்றும் மாறுபட்ட மாறுபட்ட மேல்நிலை மாறுபாடுகள் என்பதை விரிவாக நான் சொல்லப்போவதில்லை ஏனென்றால் இது மொத்த செலவில் மிக மிக குறைந்த அளவான 10 15 சதவிகிதம் தான் உள்ளது எனவே இதன் விரிவான அகன்ற அடிப்படையில் மேல்நிலை மாறுபாடுகள் என்பதை பொருள் மற்றும் தொழிலாளர் அடிப்படையில் கணக்கிடுவது பின்னர் நிலையான மற்றும் மாறுபட்ட வழிகளில் கணக்கிடுவது ஆகியவை மொத்தம் 3 பெரிய மாறுபாடுகளை கொண்டது மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு மாறுபட்ட மேல்நிலை மாறுபாடு பின்னர் நிலையான மேல்நிலை மாறுபாடு இவை அனைத்தும் ஒரே குறிக்கோளை கொண்டது எனவே இதனை நீங்கள் புத்தகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும் நான் இதனை உங்களது கோர்ஸ் பிளான் கொடுத்துள்ளேன் அதில் குறிப்பாக நிலையான செலவினங்கள் என்பதை மேற்கோளுடன் உள்ள மேனேஜ்மென்ட் ஆக்கவுண்டிங் என்ற புத்தகத்தில் காணலாம் ஆசிரியர் கான் அண்ட் ஜென் இது McGraw Hill publication என்ற புத்தகத்தில் இதனுடைய பாடத்தை நன்கு புரிந்து கொள்ளலாம் அதில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மேலாண்மையில் முடிவு எடுப்பது அல்லது செலவினங்களை உற்பத்தியில் கட்டுப்படுத்தும் உத்திகள் பல பிரச்சினைகளை நான் உங்களுடன் விவாதித்தது என்றால் 34 5 விதமான பிரச்சனைகளை பொருள் மற்றும் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நான் இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் விவாதித்தேன் அது management accounting by Khan and Jay எனவே மேல்நிலை செலவுக்கான மாறுபாடுகளை கணக்கிடுவது குறித்து நான் இத்துடன் முடிக்கிறேன் மொத்த மேல்நிலை மாறுபாடு பின்னர் அதனுடைய நிலையான மேல்நிலை மாறுபாடு மற்றும் மாறுபட்ட மேல் நிலை மாறுபாடு இவற்றை மேலும் 5 நிலையான மேல்நிலை மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை செலவினங்கள் ஆகியவை அட்டவணை மாறுபாடுகள் கொள்ளளவு மாறுபாடுகள் மற்றும் பல விதமான மாறுபாடுகள் உள்ளன நிலையான மேல்நிலை மாறுபாடு மற்றும் வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடுகள் பின்னர் வேறுபட்ட மேல்நிலை செலவின மாறுபாடுகள் மற்றும் வேறுபட்ட மேல்நிலை திறன் மாறுபாடுகள் போன்ற பலவகையான மாறுபாடுகள் உள்ளன இவற்றை எனக்கு வழங்கப்பட்டது குறைந்த நேரமான முப்பது மணி நேரத்திற்குள் கொடுக்க முடியாது என்பதால் சில முக்கியமான விஷயங்களை சுருக்கி அமைப்பு உங்களுடன் விவாதிக்கிறேன் மேல்நிலை மாறுபாட்டில் மூன்று மாறுபாடுகளை நாம் கணக்கிடுவோம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்ன என்றால் நாம் மேல்நிலை செலவுகள் பற்றி பேசும்போது நான் உங்களிடம் சொன்னது போல மேல்நிலை செலவுகள் என்பது நிலையானதாக அல்லது மாறுபட்டதாகும் இருக்கும் இதனுடைய நிலையான மற்றும் மாறுபட்ட மேல்நிலை செலவுகள் ஒரு யூனிட்டுக்கு என்பது வித்தியாசப்படும் பாருங்கள் ஒரு யூனிட் நிலையான மேல்நிலை செலவு என்பது உற்பத்தி அதிகரிக்கும் போது ஒரு யூனிட்டுக்கு குறைந்து வரும் அதேபோல் உற்பத்தி குறையும் போது செலவினம் அதிகமாகும் எனவே இது தலைகீழ் மாறுதல் ஆகும் ஏனென்றால் நிலையான செலவு எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் உதாரணத்திற்கு 100 ரூபாய் கொண்டு 100 யூனிட்டுகள் உற்பத்தி செய்யும் போது அதனுடைய நிலையான செலவு ஒரு ரூபாய் ஆனால் அதே சமயம் 50 யூனிட்டுகள் மட்டும் உற்பத்தி செய்தால் நிலையான செலவு இரண்டு ரூபாய் என்று உயர்கிறது அதேபோல் 200 யூனிட்டுகள் நிலையான செலவு உற்பத்தி செய்யும் போது அதனுடைய உற்பத்தி செலவு மிகவும் குறைந்து காணப்படுகிறது ஆனால் வேறுபட்ட மேல்நிலை செலவில் இதனுடைய நடத்தை நேர்மறையாக உள்ளது அதிக உற்பத்தி செய்யும் போது அதிக அளவில் வேறுபட்ட மேல்நிலை செலவு ஏற்படும் குறைந்த அளவு உற்பத்தியில் குறைந்த அளவு வேறுபட்ட மேல்நிலை செலவு இருக்கும் எனவே இந்த தொடர்பில் இதனுடைய செலவினங்கள் என்பது ஒரு யூனிட் என்பதுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளது ஆனால் நிலையான செலவினத்தில் இது தலைகீழ் முறையில் செலவு ஏற்படுகிறது எனவே அடிப்படை அறிமுகத்தின் அடிப்படையில் சிலர் மேல்நிலை செலவு மாறுபாடுகளை பற்றிய ஓர் விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார்கள் இதில் மேல்நிலை மாறுபாட்டை விளக்குவதன் மூலம் இந்த நிலை மாறுபாடுகள் என்பது பொருளுடனும் தொழிலாளர்கள் உடனும் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் இதனுடைய மேல்நிலை மாறுபாட்டை மற்றும் மூன்றுவித மாறுபாட்டை நாம் இப்போது கணக்கிடுவோம் எனவே இந்த மேல்நிலை மாறுபாடுகளை முதலில் அதனுடைய சூத்திரங்களையும் பின்னர் அதனை எவ்வாறு கண்டறிவது என்பதை ஒன்று அல்லது இரண்டு கணக்குகள் மூலம் கண்டறிந்து அதன் பின்னர் இந்த விவாதத்தை முடித்து வைத்து நிலையான செலவினங்களின் பகுதியை நிறைவு செய்கிறேன் பின்னர் நாம் மார்ஜினல் காஸ்டிங் பற்றி பார்க்கலாம் மேல்நிலை மாறுபாடு என்பதை பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் நன்றிகள் பல